மீண்டும் உங்களை வரவேற்கிறோம் இப்போது அறிவுசார் சொத்துரிமை குறித்த முக்கிய கேள்விகளின் விவாதத்தின் அமர்வுடன் தொடருவோம் அறிவு அல்லது தகவல் தனியுரிமமானது என்ன என்பது போல ஒருவர் எப்படி அறிவார் என்பது போன்ற முக்கிய கேள்வியைப் பற்றி இப்போது விவாதிப்போம் எனவே தீர்மானிப்பதில் தேவைப்படும் பரிசீலனைகள் என்ன அல்லது ஒரு கணினி பொறியியலாளர் ஒரு வாடிக்கையாளர் அல்லது முதலாளியின் தனியுரிம அறிவைப் போலவே இருப்பதைப் போன்ற அறிவை எவ்வாறு ரகசியமாக வைத்திருக்க முடியும் இந்த சிக்கலை ஏன் இங்கு விவாதிக்கப் போகிறது சில நேரங்களில் கணினி நிபுணர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது அடிக்கடி வேலை மாற்றம் மற்றும் பிற நிபுணர்களுக்கும் இருக்கலாம் ஆனால் இது மிகவும் தனித்துவமானது ஆனால் முக்கியமாக கணினி நிபுணர்களுக்கும் சில சமயங்களில் அதைப் போலவே கணினி நிபுணர்களுக்கும் நடக்கிறது ஒருவேளை சிவில் பொறியியலாளர்கள் அவர்கள் அடுத்ததாக சேரும் அமைப்பு அவர்கள் பணியாற்றிய முந்தைய அமைப்பின் நேரடி போட்டியாளராக இருக்கலாம் எனவே அந்த மாதிரி பொறியியலாளரையும் குழப்பத்தின் ஒரு புள்ளியையும் வைக்கிறது பகிரக்கூடிய தகவல்களின் பகுதி என்ன புதிய முதலாளியுடன் பகிர்ந்து கொள்ள முடியாத தகவல்களின் பகுதி என்ன என்பது போன்ற ஒரு அர்த்தத்தில் ஏனென்றால் சில நேரங்களில் அது அவர்கள் புதிய நிறுவனத்தில் வேலைவாய்ப்பைப் பெறுவது போல என்ன நடக்கிறது போட்டியிடும் அமைப்பு அவர்களிடமிருந்து புரிந்து கொள்ள விரும்புகிறது மற்றவரின் பணிப்பாய்வு அதன் போட்டியாளர்கள் ஏனென்றால் அவர்கள் சில உள் கதைகளை அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் உள்ளே செயல்படுவதை அறிவார்கள் அவர்கள் புதிய நிறுவனத்தில் சேரும்போது அவர்கள் பங்கை விரும்புவார்கள் அல்லது விரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில வழிகளில் விஷயங்களைச் செய்யுங்கள் அவர்களின் முந்தைய அறிவை நடைமுறைக்குக் கொண்டுவருவது இது போட்டியாளருக்கு அதன் முந்தைய முதலாளியின் மூலோபாய நகர்வுகளைப் புரிந்துகொள்ள உதவும் எனவே என்ன செய்ய முடியும் என்பது குறித்து சங்கடத்தின் ஒரு புள்ளி என்ன செய்ய வேண்டிய சரியான வழி என்ன தகவலின் எந்த பகுதி மிகவும் முக்கியம் காப்புரிமை பெற்ற வகையான தகவல்களைப் போன்றது பொதுவான தகவல்கள் என்ன எனவே அதனால்தான் ஒரு முக்கிய கேள்வியின் ஒரு பகுதியாக இந்த தொகுதியில் ஒரு வழக்கின் உதவியுடன் இதை விவரங்களில் விவாதிக்க நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் மேலும் அது எவ்வாறு செல்கிறது என்பதைப் பார்ப்போம் மூலம் எனவே நாம் இங்கே விவாதிக்கப் போவது இது மிகவும் முக்கியமான பிரச்சினை அங்கு வாடிக்கையாளர்களில் ஒருவர் முதலாளிகள் ஒருவருக்கொருவர் போட்டியாளர்களாக இருக்கலாம் எனவே கணினி வல்லுநர்கள் மற்ற பொறியாளர்களைப் போலவே ஒரு ஒளி நிலையான வடிவமைப்பு உறுப்பான ஒன்றை எவ்வாறு வேறுபடுத்துவது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் எனவே படிப்புகளில் அல்லது ஒரு வேலையில் எதைப் பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம் இது பொதுவான ஒன்று அல்லது மற்றொரு வேலை மற்றும் தனிப்பயனாக்கப்பட்ட ஒன்றைப் பயன்படுத்துவது ஒருவேளை முதலாளி அல்லது வாடிக்கையாளருக்குச் சொந்தமான காப்புரிமை பெற்ற அறிவு எனவே இங்கே நாம் ஒரு சிக்கல் சூழ்நிலையைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் இது ஒரு வாடிக்கையாளர் என்று அழைக்கப்படும் ஒரு வழக்கு மற்றொரு வாடிக்கையாளருக்கு உதவும் ஒன்றை உங்களுக்குக் கற்பிக்கிறது நாம் பார்க்கிறோம் அந்த சூழ்நிலையில் என்ன விரிவடைகிறது ஒரு வாடிக்கையாளர் மற்றொரு வாடிக்கையாளருக்கு உதவும் ஒன்றை உங்களுக்குக் கற்பிக்கிறார் நீங்கள் ஒரு சிறிய மென்பொருள் உருவாக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் முன்னணி மென்பொருள் டெவலப்பர் எனவே நாம் வழக்கு பற்றி விவாதித்து போல் அந்த மீண்டும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு உங்கள் முடிவெடுக்கும் நகர்த்த இது போன்ற வழக்கு பாதிக்கலாம் இருக்கும் சூழ்நிலை மாறிகள் உள்ளன ஏனெனில் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று பின்பற்ற வேண்டும் என்று சில முக்கிய புள்ளிகள் உள்ளன எனவே நாம் விவாதிக்கும் போதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய புள்ளிகள் போன்ற சில உள்ளன எனவே விசை கொடுக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் இங்கே வெளிச்சமாகக் காண்பது நீங்கள் ஒரு சிறிய மென்பொருள் உருவாக்கும் நிறுவனத்தில் பணிபுரியும் ஒரு முன்னணி மென்பொருள் உருவாக்குநர் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வகை மென்பொருளை உருவாக்குகிறீர்கள் எனவே ஒரு போட்டித் துறையில் சந்தைப் பங்கிற்கு சூழ்ச்சி செய்யும் பல நிறுவனங்களுக்கு ஒரு முன்னணி மென்பொருள் உருவாக்குநராக உங்கள் வேலையில் வாடிக்கையாளர்களுடன் அவர்களின் குறிப்பிட்ட வழிகளை மதிப்பிடுவதற்கும் அவர்களுக்காக நீங்கள் உருவாக்கிய மென்பொருளுக்கான திட்டுகள் மற்றும் புதுப்பிப்புகளை செயல்படுத்துவதற்கும் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் சிக்கலான கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் மென்பொருளைப் புதுப்பிப்பது ஒரு பெரிய வேலை எனவே ஒரு தீர்வு மென்பொருள் புதுப்பிக்க தேவையில்லாமல் இது தீர்வைக் காண முடியும்மென்றால் அனைத்து தரப்பினருக்கும் சேமிக்கப்படுவது போல மென்பொருள் வளங்களை புதுப்பிக்க தேவையில்லாமல் இது போன்ற ஒரு மேஜர் சில வாரங்களுக்கு முன்பு கம்பெனி A உங்கள் மென்பொருளில் ஒரு பெரிய சிரமத்தைப் பற்றி உங்களிடம் வந்தது அந்த நேரத்தில் கம்பெனி B உடன் மற்றொரு சிக்கலைத் தீர்ப்பதில் நீங்கள் மும்முரமாக இருந்தீர்கள் மேலும் கம்பெனி B திட்டத்திற்கு முன்னுரிமை இருந்தது நீங்கள் மீண்டும் நிறுவனம் A க்கு வருவதற்கு முன்பு அதன் தகவல் தொழில்நுட்ப நபர் உங்களுக்குத் தெரிவிக்க அழைத்தார் நிறுவனத்தின் ஒரு நெட்வொர்க்கின் மிகவும் குறிப்பிட்ட உள்ளமைவைப் பயன்படுத்துவதன் மூலம் அவர் சிக்கலைத் தீர்த்தார் அவர் உங்களுக்கு உள்ளமைவை விரிவாக விவரித்தார் மேலும் பிரச்சினை தீர்க்கப்பட்டதாகவும் உங்கள் மென்பொருளைப் புதுப்பிக்க வேண்டிய அவசியமின்றி நீங்கள் திருப்தி அடைந்தீர்கள் இப்போது கம்பெனி B அதே சிக்கலுடன் உங்களைத் தொடர்பு கொள்கிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நிறுவன A இன் உள்ளமைவு தீர்வு ரகசிய தகவல் அல்லது எவ்வளவு என்பதை தீர்மானிக்க இந்த சூழ்நிலையில் என்ன உண்மைகள் தார்மீக ரீதியாக பொருத்தமானவை எடுத்துக்காட்டாக நிறுவனம் ஒரு தன்னார்வலர் உங்களுக்கு உள்ளமைவு தீர்வைச் செய்தாரா அல்லது நீங்கள் அதைக் கேட்கிறீர்களா என்பது முக்கியமா உள்ளமைவு மென்பொருள் உள்ளமைவு தீர்வின் ஒரு பகுதி நீங்கள் வேறு எங்கும் கற்றுக்கொண்ட ஒன்று ஆனால் இந்த பயன்பாட்டில் சிந்திக்கவில்லை என்றால் அது முக்கியமா நிறுவனம் A இலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வது எவ்வளவு ஏதேனும் இருந்தால் அதன் தனியுரிமத்திற்கு சேவைகளை வழங்குவதற்கான படிப்பு மற்றும் எனவே ரகசியமானது உங்களுக்குத் தெரியுமா அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் எனவே இவை அதற்குப் பொருத்தமான சில கேள்விகள் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் ஒரு சிறிய மென்பொருள் உருவாக்கும் நிறுவனத்திற்கான முன்னணி மென்பொருள் உருவாக்குநராக இருப்பதைப் போல இங்கே நீங்கள் கண்டறிந்தவை எனவே நீங்கள் ஒரு முன்னணி மென்பொருள் உருவாக்குநராக இருக்கும்போது நீங்கள் ஒரு பொறுப்பான நிலையில் பணிபுரிகிறீர்கள் என்று அர்த்தம் மேலும் உங்களுக்கு பல பொறுப்புகளும் உள்ளன மற்றும் மே நீங்கள் வாடிக்கையாளர்கள் பல வேலை மற்றும் நீங்கள் ஒருவேளை அவர்களின் பல்வேறு பிரச்சினைகள் பதில் உங்கள் வாடிக்கையாளர்கள் இருக்கலாம் நீங்கள் ஒரு முன்னணி மென்பொருள் உருவாக்குநராக இருப்பதால் உங்கள் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களையும் பற்றிய மிக முக்கியமான தகவல்களை விரும்புவதற்கான அணுகல் உங்களுக்கு இருக்கலாம் உங்கள் வாடிக்கையாளர்கள் ஒருவேளை மற்ற ஒரு போட்டியாளர் எனபின்னர் அது உங்கள் பகுதி ஒருமைப்பாடு மீது நம்பகத்தன்மை நிறைய கோருகிறது உங்கள் பங்கில் ஒரு நிறுவனத்தின் தகவல்களை மற்ற நிறுவனத்துடன் தகவலுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இது பொருள் நீங்கள் திறமையாகவும் அறிவுடனும் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு அர்த்தத்தில் நம்பகமானவராக மாறுவது போலவும் நீங்கள் நிகழ்த்தும் திறன் கொண்டவராகவும் இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் முன்னணி மென்பொருள் உருவாக்குநராக இருந்தால் உங்களிடம் திறன் இருக்க வேண்டும் உங்கள் வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு தீர்க்கப்படும் சிக்கல்களைத் தீர்க்க உங்களுக்கு தேர்ச்சி இருக்க வேண்டும் எனவே இங்கே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எனவே வெவ்வேறு வாடிக்கையாளர்களுடன் அவர்களின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் பலவற்றை மதிப்பிடுவதற்கும் அவர்களுக்காக நீங்கள் உருவாக்கிய மென்பொருளுக்கான திட்டுகள் மற்றும் புதுப்பிப்புகளை செயல்படுத்துவதற்கும் நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் எனவே அவர்களின் மென்பொருளைப் புதுப்பிப்பது உங்களுக்கு ஒரு பெரிய வேலையாகும் பின்னர் நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒவ்வொரு தரப்பினருக்கும் வேலை செய்கிறீர்கள் அவர்களின் சிக்கல்களைத் தீர்க்க முயற்சிக்கிறீர்கள் மேலும் தேவைகள் எழும்போது அடிப்படையில் உங்கள் அசல் உருவாக்கப்பட்ட மென்பொருளுக்கு இணைப்புகளை வைக்கிறீர்கள் மென்பொருளைப் புதுப்பிக்கத் தேவையில்லாமல் ஒரு தீர்வைக் கண்டுபிடிக்க முடிந்தால் வளங்கள் சேமிக்கப்படுகின்றன என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே இங்கே வரை உங்கள் நோக்கம் ஒரு விதத்தில் நன்றாக இருக்கிறது நீங்கள் எல்லா தரப்பினருக்கும் வளமாக சேமிப்பவராக பணியாற்றுவது போல எனவே பின்னர் எதையாவது மென்பொருளைப் புதுப்பிப்பது போல இருப்பதற்குப் பதிலாக தீர்வைக் காணலாம் எனவே இது உங்களுக்கும் எளிதானது போலாகிறது அது வாடிக்கையாளர்கள் முடியும் போல் உள்ளது மேலும் புதுப்பிக்க உங்கள் மென்பொருள் ஒரு மேம்படுத்தல் தேவையில்லை மற்றும் அவர்களின் பிரச்சினைகள் கூட தீர்க்கப்பட எனவே சில சிக்கல்கள் உள்ளன மற்றும் அவற்றின் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப அது வளங்களை சேமிக்கிறது என்றால் இங்கே உங்கள் நோக்கம் நன்றாக இருக்கிறது அடுத்து சில வாரங்களுக்கு முன்பு போலவே வழக்கின் இரண்டாம் பகுதியும் மிகச் சிறப்பாக வருகிறது எனவே இங்கிருந்து சில வாரங்களுக்கு முன்பு போலவே இதைப் பற்றி நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கம்பெனி A உங்கள் மென்பொருளில் ஒரு பெரிய சிரமத்தைப் பற்றி உங்களிடம் வந்தது அந்த நேரத்தில் கம்பெனி B உடன் மற்றொரு சிக்கலைத் தீர்ப்பதில் நீங்கள் மும்முரமாக இருந்தீர்கள் கம்பெனி B திட்டம் முன்னுரிமை எனவே இங்கே நாங்கள் நிறுவனத்தின் B திட்டம் போன்றவற்றைக் கண்டறிவது உங்களுக்கு முன்னுரிமையாக இருந்தது எனவே அந்த நேரத்தில் நீங்கள் பிஸியாக இருக்கிறீர்கள் ஆனால் நிறுவனங்களின் சிரமமும் முக்கியமானது எனவே நீங்கள் A நிறுவனத்திற்குத் திரும்புவதற்கு முன்பு நாம் கண்டது என்ன உங்கள் தார்மீக குழப்பம் வாடிக்கையாளர் யார் என்பதில் இருந்து தொடங்குகிறது மேலும் நிறுவனத்தின் B இன் பிரச்சனை உங்களுக்கு முன்னுரிமை மற்றும் B நிறுவனம் அதன் திட்டத்தை முன்னுரிமையாகக் கொண்டிருந்தது என்பது நிறுவனத்தின் A சிரமத்தைப் போல நீங்கள் புறக்கணிக்க முடியாது அல்லது அது குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நீங்கள் கூறலாம் அதற்கு பதில் சொல்ல வேண்டியதும் பொறுப்பின் ஒரு பகுதியாக இருந்தது உடனடியாக இல்லாவிட்டால் பி நிறுவனத்தின் விஷயம் முன்னுரிமை என்பதை நாங்கள் மீண்டும் புரிந்துகொள்கிறோம் ஆனால் நீங்கள் நிறுவன A இன் பிரச்சனைக்குத் திரும்பி அதைக் கேட்க முயற்சி செய்யலாம் எனவே நீங்கள் இரு நிறுவனங்களுக்கும் சமமான முக்கியத்துவத்தை அளித்திருக்கிறீர்களா என்பது போன்ற வழக்கில் இருந்து நாங்கள் இங்கு சரியாக தெளிவாக இல்லை நீங்கள் அவற்றை உங்கள் முக்கியமான வாடிக்கையாளர்களாகவும் கருதினீர்கள் அல்லது நிறுவனம் B க்கு முன்னுரிமை அளிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நிறுவனம் A ஐ புறக்கணித்தீர்கள் எனவே நீங்கள் மீண்டும் நிறுவனம் A க்கு வருவதற்கு முன்பு அதன் தகவல் தொழில்நுட்ப நபர் நிறுவனங்கள் A இன் நெட்வொர்க்குகளின் மிகவும் குறிப்பிட்ட உள்ளமைவைப் பயன்படுத்துவதன் மூலம் சிக்கலைத் தீர்த்தார் என்பதை உங்களுக்குத் தெரிவிக்க அழைத்தார் எனவே இது அவர் உங்களுக்கு உள்ளமைவை விவரங்களில் விவரித்தார் மேலும் உங்கள் மென்பொருளைப் புதுப்பிக்க வேண்டிய அவசியமின்றி பிரச்சினை தீர்க்கப்பட்டதில் நீங்கள் திருப்தி அடைந்தீர்கள் இங்கே மீண்டும் ஒரு இடைவெளி உள்ளது எனவே ஏனென்றால் நீங்கள் அவர்களிடம் திரும்பி வருவதற்கு முன்பு அந்த நபர் அங்கு இருந்த தகவல் தொழில்நுட்ப நிபுணராக இருக்கலாம் அவர் தான் என்பதை உங்களுக்குத் தெரிவிக்க அவர் அழைத்தார் அவர் மிகவும் குறிப்பிட்ட மென்பொருளைப் பயன்படுத்தினார் நிறுவனங்கள் A இன் நெட்வொர்க்குகளின் குறிப்பிட்ட உள்ளமைவு எனவே நிறுவனம் A இன் நெட்வொர்க்கின் மிகவும் குறிப்பிட்ட உள்ளமைவைப் பயன்படுத்துவதன் மூலம் இது என்ன இப்போது மீண்டும் இங்கே வழக்கு அது எப்படி இருந்தது என்று குறிப்பிடவில்லை காப்புரிமை இது அறிவு வகையான இது மிகவும் போன்ற அது வெளியே கட்சி பகிர்ந்து கொள்ள முடியும் அல்லது முடியாது சொத்து நிறுவனத்தின் ஒரு சொந்த வகை உள்ளது நீங்கள் ஒரு முன்னணி மென்பொருள் உருவாக்குநராக இருந்தாலும் நீங்கள் பணிபுரியும் நபர் அல்ல நீங்கள் நிறுவனம் A க்கு ஊழியர் அல்ல மற்ற போட்டியாளர்களுடன் உங்கள் நெட்வொர்க்கையும் வைத்திருப்பதைப் போல உங்களுக்கு அணுகல் உள்ளது எனவே ஐடி நபர் அவர் லைக் சொன்னது போல அவர் நிறுவனங்கள் A இன் நெட்வொர்க்கின் மிகவும் குறிப்பிட்ட உள்ளமைவைப் பயன்படுத்தியுள்ளார் எனவே இங்கு வரை நன்றாக இருக்கிறது ஆனால் அது எந்த அளவிற்கு நிறுவனத்தின் A இன் அறிவு போன்ற தனியுரிமமாக இருந்தது மற்றும் ஒரு நபராக உங்களுடன் பகிர்ந்து கொண்டால் நிறுவனத்திற்கு வெளியே இருப்பவர் மற்றும் நெறிமுறையைப் போன்றவர் போன்ற வழக்கிலிருந்து எங்களுக்குத் தெரியாது எனவே IT நபரைப் போல உள்ள மென்பொருள் அதைச் சரியாகச் செய்ய முடியுமா இல்லையா அவர் உங்களுக்கு உள்ளமைவை விவரமாக விவரித்தது போல் எழுதப்பட்டுள்ளது அவர் உங்களிடம் விவரங்களைப் பற்றிக் குறிப்பிட விரும்புகிறாரா விவரங்களில் உள்ளமைவை தானாக முன்வந்து உங்களிடம் கேட்கிறீர்களா அல்லது நீங்கள் அதைக் கேட்கிறீர்களா பின்னர் அவர் அதைப் பகிர்ந்து கொள்கிறார் என்பது போன்ற வழக்கு இங்கே குறிப்பிடப்படவில்லை நீங்கள் விரும்பினால் இங்கே கேள்வி அது ஒரு எடுத்துக்காட்டாக இது நிறுவனத்திற்கு முக்கியமா A தன்னார்வ ஐடி உள்ளமைவு தீர்வு அல்லது நீங்கள் அதைக் கேட்கிறீர்களா நிச்சயமாக அது முக்கியமானது நான் அறிவின் ஒரு பகுதியைப் பகிர்ந்து கொள்ள முன்வந்தால் நான் அதை மிகவும் நிலையான அறிவாக எடுத்துக் கொள்ளலாம் மேலும் அந்த அறிவை உங்களுடன் பகிர்ந்து கொண்டால் அச்சுறுத்தல் தீங்கு போன்ற எந்த உணர்வையும் நான் உணரவில்லை ஆனால் அது நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள தன்னார்வ என்று ஒன்று இல்லை என்றால் நீங்கள் அதை கேட்டேன் ஒருவேளை நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் அதை கேட்டேன் என்று மட்டும் நான் உங்கள் மீது நம்பிக்கை அடிப்படையில் இருந்திருக்கலாம் நான் உங்களுடன் அறிவு பகிர்ந்து பின்னர் கூட நிறுவனம் B அவர்கள் என்னை நம்பி அதே பிரச்சனை எதிர்கொள்கிறது என்றால் நிறுவனம் என்னை நம்பி மற்றும் என்னுடன் சில தீர்வு பகிர்ந்து நான் அதை B நிறுவனத்துடன் பகிர்ந்து கொள்ளலாமா கூட அவர்கள் அதே பிரச்சினையை எதிர்கொண்டால் ஒருவேளை இல்லை ஏனென்றால் கம்பெனி A அந்த அறிவை எனக்கு முன்வரவில்லை நான் அதைக் கேட்டேன் பின்னர் அவர்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டுமே அவர்கள் அதை என்னிடம் பகிர்ந்துள்ளனர் எனவே அந்த நம்பிக்கையை நான் வைத்திருக்க வேண்டும் மேலும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இது அறிவைப் போன்றது இது நிறுவனத்திற்கு மிகவும் முக்கியமானது A மற்றும் இது நிறுவனத்தின் A இன் நெட்வொர்க்கிற்கு அச்சுறுத்தலுக்கு வழிவகுக்கும் அல்லது இல்லை என்றால் ஏனென்றால் நான் நிறுவனம் B க்கு ஒத்த வகையான தகவல்களைப் பகிர்ந்து கொண்டால்A இன் நெட்வொர்க் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் அல்லது இல்லாத நிறுவனங்கள் எங்கே என்று எனக்குத் தெரியவில்லை எனவே கம்பெனி B அதே வகையான சிக்கலை எதிர்கொண்டாலும் கம்பெனி A இன் நெட்வொர்க்கின் உள்ளமைவு போன்ற சரியான தன்மையை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது எனவே அவர் உங்களுக்கு விவரங்களை உள்ளமைவை விவரித்தார் மேலும் உங்கள் மென்பொருளைப் புதுப்பிக்க வேண்டிய அவசியமின்றி பிரச்சினை தீர்க்கப்பட்டதில் நீங்கள் திருப்தி அடைகிறீர்கள் இப்போது அதே சிக்கலுடன் B நிறுவனம் உங்களைத் தொடர்புகொண்டால் அவர்களின் குழப்பம் தொடங்குகிறது எனவே இங்கே மற்றொரு லைக் உள்ளது நீங்கள் வேறொரு இடத்தில் கற்றுக்கொண்ட ஏதாவது ஒரு உள்ளமைவு இருந்தால் ஆனால் நீங்கள் அதைப் பற்றி சிந்திக்கவில்லை என்றால் இங்கே ஒரு பயன்பாடு எனவே என்ன நடக்கும் நீங்கள் அதே வகையான விஷயத்தை B நிறுவனத்திற்கு வழங்க விரும்பினால் நீங்கள் அந்த உள்ளமைவை புரிந்துகொள்வதை விரும்ப வேண்டும் மற்றும் அந்த உள்ளமைவின் எந்தப் பகுதி நிலையான அறிவு என்பதை நீங்கள் வேறு எங்காவது கற்றுக்கொண்டிருக்கலாம் அறிவின் எந்தப் பகுதி நிறுவனமான A போன்றவற்றுக்குச் சொந்தமானது அதுதான் A நிறுவனத்தைப் பற்றி அவர்களுக்குச் சேவைகளை வழங்கும் விதமாக நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இப்போது B நிறுவனம் இதே போன்ற பிரச்சனையை எதிர்கொண்டால் B நிறுவனத்துடனான உங்கள் உறவின் காரணமாக நிறுவனத்தின் B இன் நெட்வொர்க்கின் உள்ளமைவைப் பற்றிய சில அறிவும் உங்களுக்கு இருக்கலாம் மீண்டும் அதில் சில பகுதி பொதுவானதாக இருக்கலாம் மேலும் சில பகுதி B நிறுவனத்திற்கு சொந்தமானதாக இருக்கலாம் அப்படியானால் B நிறுவனத்திற்கு எது மிகவும் குறிப்பிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பின்னர் நீங்கள் சொல்ல முடியுமா பயன்படுத்தவும் உங்கள் நிலையான அறிவைப் பயன்படுத்தி உங்கள் நிபுணத்துவத்தைப் பயன்படுத்தி சிக்கலைத் தீர்க்க உங்களுக்கு உதவக்கூடிய B நிறுவனத்தின் நெட்வொர்க்கில் உள்ள குறிப்பிட்ட புள்ளிகள் என்ன என்பதைக் கண்டறியவும் எனவே அந்த அறிவு தனியுரிமமாக இருந்தால் நீங்கள் பெற்றிருப்பது உண்மையில் முக்கியமானது இது அவ்வாறு செய்யப்படலாம் ஒரு வணிகத் திட்டத்தின் ஒரு பகுதியாக அல்லது வேறு வகையான வர்த்தக ரகசியமாக இருப்பதன் மூலம் நீங்கள் அந்த அறிவைப் பெறலாம் அல்லது பதிப்புரிமை பெற்ற குறியீட்டைக் கடந்து சென்றதைப் போல நீங்கள் காப்புரிமை பெற்ற சாதனம் வழியாகச் சென்றிருக்கிறீர்கள் எனவே சில பகுதி தனியுரிம அறிவு போலவும் சில பதிப்புரிமை பெற்ற குறியீடு போலவும் அதன் சில பகுதி பொதுவானதாகவும் இருக்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கம்பெனி B க்கு உதவும்போது நாம் எவ்வளவு பயன்படுத்தலாம் எவ்வளவு பயன்படுத்த முடியாத காரியத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் விரும்புவதற்கு உங்கள் அந்த விவேகம் சக்தியைப் பயன்படுத்தலாம் காப்புரிமை அல்லது பதிப்புரிமை அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட அல்லது எழுதப்பட்ட ஒன்று மற்றும் அதை எழுதிய அல்லது கண்டுபிடித்ததற்கான கடன் போன்ற ப்ரோரேட் சொத்தை சரியாக வைத்திருப்பதில் உள்ள வேறுபாடு என்ன என்பது போன்ற முக்கிய கேள்வி 4 இல் சில சிறிய சுவாரஸ்யமான தலைப்புகளை நாங்கள் விவாதித்தோம் அதுவரை அடுத்துவரும் அமர்வில் இதுகுறித்து விவாதிப்போம்